எனவே இப்போது வேறுபட்ட ரெஜிம்ஸ் என்று அழைக்கப்படுவதை பற்றி நாம் பார்ப்போம் எனவே ரெஜிம்ஸ் என்றால் என்ன வெவ்வேறு அமைப்புகளுக்கான இந்த வெவ்வேறு வகையான விதிகள் ஒட்டுமொத்த விதிகள் மேக்ஸ்வெல்லின் Maxwell's சமன்பாடுகளே ஆனால் நிலைமையைப் பொறுத்து நான் அவர்களுக்கு நிபுணத்துவம் அளிக்க முடியும் எனவே அந்த சிறப்பு நிலைகள் யாவை எனவே அவை டிபிறென்ட் ரெஜிம்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன எனவே நீங்கள் கவனித்ததை போல ஒரு விஷயத்தை மேலே இருந்து ஆரம்பிக்கலாம் மேக்ஸ்வெல்லின் Maxwell's சமன்பாடுகள் ஸ்பேஸில் ஒரு டிரைவேடிவ் மற்றும் நேரத்தில் ஒரு டிரைவேடிவ் கொண்டிருந்தன போன்ற வெளிப்பாடுகள் அவைகளுக்கு இருந்தன நான் திறக்கும்போது இது சிறப்பு டிரைவேடிவ் எனக்கு போன்ற வெளிப்பாடுகள் உள்ளன அவற்றுக்கு டைம் டிரைவேடிவ் போன்ற சொற்களும் இருந்தன எனவே ஸ்பேஸில் ஒரு டிரைவேடிவ் உள்ளது மற்றும் நேரத்தில் ஒரு டிரைவேடிவ் உள்ளது எனவே இந்த இரண்டு டிரைவேடிவ்களை ஒப்பீட்டு எடை என்ன என்பதைக் கண்டுபிடிப்பதே நீங்கள் செய்யக்கூடிய எளிய விஷயம் ஒன்று மற்றொன்றை விட மிகப் பெரியதாக இருந்தால் சிறியதை புறக்கணிக்க முடியும் அவை ஒப்பிடத்தக்கவை என்றால் நான் இரண்டையும் வைத்திருக்க வேண்டும் இதுதான் அடிப்படை யோசனை எனவே மேக்ஸ்வெல்லின் Maxwell's சமன்பாடுகளைப் பற்றிய மற்ற விஷயம் என்னவென்றால் எலெக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ் குறித்து இளங்கலை படிப்பில் இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பௌண்டரி கண்டிஷன்ஸ் என்ற வார்த்தையை நீங்கள் அனைவரும் கேட்டிருக்கிறீர்கள் சில பௌண்டரி கண்டிஷன்ஸ் எல்லையில் உள்ள புலத்தால் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் மேலும் நாம் செல்லும்போது அவற்றைப் பார்ப்போம் ஆனால் மீண்டும் பௌண்டரி கண்டிஷன்ஸ் பின்னால் ஒரு உள்ளுணர்வு யோசனை என்னவென்றால் நான் இங்கே ஒரு பொருளைச் சொல்ல அனுமதித்திருந்தால் இந்த பொருளைச் சுற்றி பாயும் மின்காந்த புலம் அளவு L என்று சொல்லலாம் அது இந்த எல்லையை மதிக்க வேண்டும் அதைச் சுற்றி வளைக்க வேண்டும் என்பது உங்களுக்குத் தெரியும் அதைச் சுற்றி திருப்பவும் அது இல்லாதது போல் அது நடந்து கொள்ள முடியாது எனவே உதாரணமாக இந்த திசையை x ஆக எடுத்துக்கொள்வோம் மீண்டும் மிகவும் உள்ளுணர்வாக நான் உங்களிடம் L அளவுள்ள ஒரு பொருளைக் கேட்டால் புலத்தின் இந்த மாற்ற விகிதம் அந்த ஒருங்கிணைப்பு x உடன் எவ்வளவு என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அது என்னவாக இருக்கும் L தொடர்பாக அதன் உறவை எவ்வாறு எழுதுவீர்கள் மேக்ஸ்வெல்லின் Maxwell's சமன்பாடுகளை உள்ளுணர்வாக நீங்கள் அறியத் தேவையில்லை என்பது உங்களுக்குத் தெரியாவிட்டால் அது L க்கு விகிதாசாரமாக இருக்க வேண்டுமா அல்லது L க்கு நேர்மாறான விகிதாசாரமாக இருக்க வேண்டுமா X உடன் புலத்தின் மாற்ற விகிதத்தை நான் உங்களிடம் கேட்கிறேன் உங்கள் உள்ளுணர்வு புரிதல் என்ன இரண்டு தேர்வுகள் அதாவது L விகிதாசாரம் 1L விகிதாசாரம் இருந்தால் நீங்கள் எதை நினைப்பீர்கள் மாணவர் 1 L க்கு விகிதாசாரமானது ஏன் ஏனெனில் இது 1 L க்கு விகிதாசாரமானது என்று நான் சொல்கிறேன் L மிகப் பெரியதாக இருக்கும் விஷயத்தைப் பற்றி சிந்தியுங்கள் இருப்பினும் அது மிகப் பெரியதாக இருந்தால் கூட எல்லையற்றது என்று சொல்வோம் பின்னர் x திசையில் எந்த மாறுபாடும் இல்லை அது பொருள் எல்லையற்றது போன்றது எனவே L சுற்றி வளைக்க புலத்திற்கு எதுவும் இல்லை எனவே நான் சொன்னால் 0 ஆக இருக்கும் அதாவது புலம் மாற வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் அந்த திசையில் எந்த மாற்றமும் இல்லை மறுபுறம் L மிகவும் சிறியதாக இருந்தால் புலம் அதைச் சுற்றி வளைக்க வேண்டும் எனவே புலம் எவ்வளவு சிறியதோ பொருள் அவ்வளவு சிறியது இந்த புலத்தின் வளைவு பெரிதாக இருக்கும் எனவே இது வெறும் உள்ளுணர்வு எனவே அதை என்று சொல்லலாம் அதற்கு விகிதாசாரமானது இது கதையின் ஒரு பக்கமாகும் இது ஸ்பேஸ் டிரைவேடிவ் நாம் பார்த்துக்கொண்டிருக்கும் மற்ற விஷயம் டைம் டிரைவேடிவ் நீங்கள் அனைவரும் கணினிகளில் சமிக்ஞைகள் போன்றவற்றில் நிச்சயமாக படித்து இருப்பீர்கள் எனவே நான் சமன்பாடுகளின் லீனியர் முறையைப் பார்க்கும்போது அதிர்வெண் நேரத்தைப் படிப்பதற்கான மிகவும் வசதியான வழி எது ஃபோரியர் மாற்றம் அதற்கு முன் g ஒமேகா t க்குள் ஒரு ஃபாசரின் அடிப்படையில் எல்லாவற்றையும் குறிக்கும் கணினியின் பதிலை நான் புரிந்துகொண்டவுடன் எல்லாவற்றையும் சரியாக புரிந்துகொள்கிறேன் இங்கே நான் எடுக்க முடியும் எனவே நான் டைம் டிரைவேடிவ் எடுத்தாள் நான் என்ன பெற வேண்டும் எனவே நான் என்று சொன்னாள் நான் என்ன பெற வேண்டும் j எனவே j என்பது ஒரு நிலையானது என்பதை மறந்து விடுங்கள் நான் மற்றும் அலைநீளத்தின் அடிப்படையில் பெறப் போகிறேன் மாணவர் எனவே நேர்மாறாக இது இருக்கப்போகிறது மாணவர்C சரிதான tim எல்லா மாறிலிகளையும் மறந்து விடுங்கள் எனவே இந்த இரண்டு சொற்களுக்கும் இடையிலான உறவில் எல்லா செயல்களும் நடக்கின்றன எனவே எனக்கு 1 L க்கு விகிதாசாரமாக ஒரு ஸ்பேஸ் டிரைவேடிவ் உள்ளது எனக்கு டைம் டிரைவேடிவ் உள்ளது இது விகிதாசாரமாகும் எனவே இந்த இரண்டு முழுமையான வெளிப்பாடுகள் உதாரணமாக இதை நினைவில் கொள்ளுங்கள் நான் வைத்திருந்த இந்த சமன்பாடு க்கு சமமாகும் இது சமன்பாடுகளில் ஒன்றாகும் எனவே இது இந்த இரண்டு வெளிப்பாடுகளில் இடையில் யார் சரியாக வெல்லப் போகிறார்கள் என்று ஒரு இழுபறி நடக்கிறது எனவே ஒப்பீட்டு விகிதத்தின் அடிப்படையில் L மற்றும் இயற்பியலின் இந்த மூன்று ரெஜிம்ஸ் நடக்கின்றன எனவே எடுத்துக்காட்டாக இந்த Lவிட மிகச் சிறியது என்று சொல்லும்போது அதாவது நான் என்ன சொல்ல முடியும் எனவே மிகப் பெரியது மிகப் பெரியதாக இருந்தால் இந்த வெளிப்பாட்டிற்கு என்ன நடக்கும் மிகச்சிறியதாக மாறும் எனவே இந்த மேக்ஸ்வெல்லின் Maxwell's சமன்பாடுகளின் நேர பகுதியை நான் புறக்கணிக்க முடியும் எனவே இந்த பகுதி மிகச் சிறியதாக மாறப் போகிறது மேலும் இந்த பகுதி பரிந்துரைக்கும் எனவே நேர சார்பு இல்லை என்றால் நாம் பள்ளியில் படித்த அந்த வகையான சமன்பாடுகளை என்ன என்று அழைப்பது மாணவர் டிஃபரெண்டியல் இகுவேஸன்ஸ் ஆனால் அதற்கு கொஞ்சம் அதைவிட சிறந்த பெயர் மாணவர் ஸ்டாடிக்ஸ் சரிதானே நேர சார்பு இல்லாததால் அவற்றை நாம் எலெக்ட்ரோஸ்டாடிக் மேக்னடோஸ்டாடிக்ஸ் அல்லது எப்படி வேண்டுமானாலும் அழைக்கலாம் பொதுவாக நாம் அவற்றை ஸ்டாடிக்ஸ் என்று அழைப்போம் எனக்கு நேர விதிமுறைகள் இல்லையென்றால் எனக்கு மின்சார புலத்தின் ஸ்பேஸ் டிரைவேடிவ் காந்தப்புலத்தின் ஸ்பேஸ் டிரைவேடிவ் உள்ளது அவற்றுக்கிடையே எந்த இணைப்பும் இல்லை ஏனெனில் இணைப்பு டைம் டிரைவேடிவ் வழியாக நடக்கிறது எனவே இந்த ஸ்டாடிக்ஸ் இணைக்கப்படாத சமன்பாடுகளின் அமைப்பு மின்சார புலம் அதன் சொந்த கதையைக் கொண்டுள்ளது காந்தப்புலத்திற்கு அதன் சொந்த கதை இருக்கிறது அதனால்தான் நீங்கள் எலெக்ட்ரோஸ்டாடிக் மற்றும் மேக்னடோஸ்டாடிக்ஸ் என்ற சொற்களைக் கேட்கிறீர்கள் அல்லது உங்களிடம் எலெக்ட்ரோமேக்னெடோ ஸ்டாடிக்ஸ் இல்லை எனவே இவை இணைக்கப்படாதவை இந்த இரண்டு டிரைவேடிவ் சொற்களும் ஒப்பிடக்கூடிய விஷயத்துக்கு வருவோம் வழக்கு வெளிப்படையாக வருகிறது எனவே அதையே இடைப்பட்டதான் அதிர்வெண் என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த இடைநிலை அதிர்வெண் வரம்பில் தப்பிக்க முடியாது நான் ஸ்பேஸ் டிரைவேடிவ் மற்றும் டைம் டிரைவேடிவ் இரண்டையும் பயன்படுத்த வேண்டும் ஒரு வெளிப்பாடு குறைவாக இருப்பதால் ஸ்டாடிக்ஸ் எளிதாக இருந்திருக்கும் என்று நீங்கள் கற்பனை செய்யலாம் இடைப்பட்ட அதிர்வெண் கையாள மிகவும் கடினமான சூழ்நிலை ஏனெனில் இந்த இரண்டு டிரைவேடிவ் களையும் நான் கவனித்துக்கொள்ள வேண்டும் இந்தப் பாடம் பெரும்பாலும் நடுத்தர அதிர்வெண் வரம்பில் உள்ள கடினமான பகுதியில் கவனம் செலுத்தப்படும் என்று நான் நினைக்கிறேன் எனவே இங்கே நீங்கள் இணைந்த சமன்பாடுகளைப் பெறுவீர்கள் மற்றொரு விஷயம் என்னவென்றால் இந்த சமன்பாடுகளை நீங்கள் ஸ்லைடுகளில் பார்த்ததைப் போல இணைக்கும்போது மேக்ஸ்வெல்லின் Maxwell's சமன்பாடுகளை நான் உங்களுக்குக் காட்டியபோது நான் சமன்பாடுகளை இணைத்தபோது ஒரு அலையின் சமன்பாடு வெளிவருகிறது எனவே நடுத்தர அதிர்வெண் வரம்பில் தீர்வுகள் போன்ற அலை உள்ளது எனவே அதை மீண்டும் பார்ப்போம் எனவே அவை அலை போன்றவையாக இருக்கக்கூடும் அப்படித்தான் உங்கள் செல்போனுக்கு பேஸ் ஸ்டேஷனிலிருந்து ஒரு சமிக்ஞையை அனுப்ப முடிகிறது மேலும் சூரியனில் இருந்து ஒளியைப் பெறுகிறோம் ஏனென்றால் இவை அனைத்தும் அலைகள் போன்று பயணிக்கக் கூடியவை மறுபுறம் நீங்கள் ஸ்டாடிக்ஸ் உள்ள தீர்வுகளைப் பார்த்தால் அவை மென்மையான தீர்வுகள் தெரியும் அவை அலை அல்ல லாப்லேஸ் சமன்பாடு பாய்சனின் Poisson's சமன்பாடு அவை மென்மையானவை அலை போல இல்லை எனவே அவை குறைந்தபட்சம் இடைநிலை அதிர்வெண் வரம்போடு ஒப்பிடும்போது குறுகிய வரம்பாகும் இறுதியாக மூன்றாவது ரெஜிமெஸ் அதில் பொருள் அளவு அலைநீளத்தை விட மிகப் பெரியது எனவே அத்தகைய சூழ்நிலை எங்கு தோன்றியது என்று யாராவது என்னிடம் சொல்ல முடியுமா இது மிகவும் சாதாரண ஒளி சரிதானே மாணவர் ஆம் எனவே இதற்கு உதாரணம் நாம் இப்போது காணும் ஒளி அதன் அலைநீளம் 500 நானோமீட்டர்கள் நம்முடைய அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களின் அளவு சென்டிமீட்டர் மீட்டரில் என்ன என்று சொல்வோம் மைக்ரானைக் காட்டிலும் மிகக் சிறியவற்றை நாம் பார்க்க முடியாது நமக்கு ஒரு நுண்ணோக்கி தேவை எனவே அங்கு அலைநீளம் மிகவும் சிறியது எனவே பொருளின் அளவு மிகப் பெரியதாக இருப்பதால் ஒரு பொருளைச் சுற்றி புலம் மாறுபடவோ அல்லது வியத்தகு முறையில் மாறவோ தேவையில்லை எனவே இங்கே என்ன நடக்கிறது என்றால் இந்த ஒளியியல் ரெஜிம்ஸ் கதிரை போன்ற தீர்வுகளை நீங்கள் பெறுவீர்கள் எனவே இந்த பாடத்தில் பெரும்பாலும் ஸ்டாடிக்ஸ் மற்றும் ரே ஆப்டிக்ஸ் ஆகிய இரண்டிற்கும் இடைப்பட்ட அதிர்வெண் வரம்பில் கவனம் செலுத்துவோம் இந்த அனுமானத்தைப் பயன்படுத்தும் ஒரு சிறப்பு கோட்பாடு உள்ளது எனவே இந்த இரண்டு அனுமானங்களையும் நீங்கள் பயன்படுத்தினால் உங்கள் கணக்கை இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தலாம் நடு இடைநிலை அதிர்வெண்ணுக்கு தேவைப்படும் அனைத்து ஹெவிவெயிட் இயந்திரங்களையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டியதில்லை மறுபுறம் நீங்கள் இடைநிலை அதிர்வெண் முறைகளைப் புரிந்து கொண்டால் மற்ற முறைகளைப் புரிந்துகொள்வது உங்களுக்கு மிகவும் எளிதானது ஏனெனில் அவை எளிமையான பதிப்பு எனவே இந்த பாடத்திட்டத்தில் இடை அதிர்வெண் முறைகளில் கவனம் செலுத்துவோம் இதுவரை ஏதேனும் கேள்விகள் உள்ளதா சரி இப்போது வரை தெளிவாக புரிந்து இருக்க வேண்டும்